கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால்ஸ் பாடத்திற்கு மீண்டும் வருக கடந்த 2 வகுப்பில் நாம் இன்டர்நெட் சேவையின் தரம் குறித்து விவாதித்தோம் சேவையின் தரம் என்றால் என்ன மற்றும் சேவையின் தரம் என்பதன் அடிப்படை வரையறை சேவையின் தரத்தை பாதிக்கும் பாரா மீட்டர்களை நாம் ஆராய்ந்தோம் பேண்ட்வித் டிலே ஐிட்டர் மற்றும் லாஸ் ஆகிய 4 பாரா மீட்டர் களை பார்த்தோம் அவை சேவையின் நெட்வொர்க தரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதைக் கண்டோம் இன்டர்நெட் சேவையின் தரத்தை உறுதிப்படுத்த முயற்சிக்கும்போதெல்லாம் இந்த 4 பாரா மீட்டர்களின் மீது ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் இப்போது நெட்வொர்க் சேவையின் தரத்தை உறுதிப்படுத்த TCP IP நெட்வொர்க்லிருந்து நமக்கு என்ன தேவை என்பதை நாம் கவனிக்கிறோம் எனவேஇன்றைய விரிவுரையில் அா்கிடெக்சா் விவரங்களை பற்றி ஆராய்வோம் ஆகவே சேவையின் தரத்தை அடிப்படையாகக் கொண்டு கடைசி வகுப்பில் நாம் விவாதித்து கொண்டு இருந்தோம் நம்மிடம் அப்ளிகேஷன்ஸ்களை பற்றிய விவாதத்தை கொண்ட பல வகுப்புகள் இருக்கலாம் நம்மிடம் நிலையான பிட்ரேட் அப்ளிகேஷன்ஸ் இருக்க முடியும் நிலையான பிட்ரேட் அப்ளிகேஷன்ஸ்யை நாம் சா்வா்அப்ளிகேஸன் என்றும் அழைக்கிறோம் சா்வா்அப்ளிகேஸன் என்பதால் நிலையான பிட்ரேடில் டேட்டாவை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எனவே டேட்டா நிலையான பிட்ரேட் வரும் என்று ரிசீவர் எதிர்பார்க்கிறார் பின்னர் ரிசீவர் அந்த டேட்டாவை செயலாக்குவார் டேட்டாவை மேலும் நம்மால் வழங்க முடியும் எனவே கான்ஸ்டன்ட் பிட்ரேட் நிலைக்கு QoS நிலைக்கு உதாரணம் தொலைபேசி அப்ளிகேஷன்ஸ் அல்லது இந்த வாய்ஸ் ஓவர் IP அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஒரு VoIP அழைப்பை செய்ய விரும்பும் போதெல்லாம் நீங்கள் டேட்டா அல்லது வாய்ஸ் டேட்டாவை IP நெட்வொர்க்கு மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் IP நெட்வொர்க் வாய்ஸ் டேட்டா மாற்றும் போதெல்லாம் குரல் உண்மையில் டிஜிட்டல் சிக்னலாக மாற்றப்படுகிறது குரல் சிக்னல் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு மற்றும் அந்த டேட்டா நிலையான பிட்ரேடில் மாற்ற வேண்டும் இரண்டாம் வகுப்பு ரியல் டைம் வேறிஏபில் பிட்ரேட்டில் ஆகும் எனவே இங்கே பிட்ரேட் மாறக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் டேட்டாவை ரியல் டைமில் மாற்ற வேண்டும் எனவே ரியல் டைம் டேட்டாவை அனுப்ப வேண்டிய நமக்கு குறைந்தபட்ச தாமதம் இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் நீங்கள் டேட்டாவை அனுப்பத் தவறினால் உங்கள் டேட்டாவை பரிமாற்றதில் தோல்வி என்று நாம் கருதுகிறோம் எனவே ரியல் டைம் வேறிஏபில் பிட்ரேட்க்கு எடுத்துக்காட்டு வீடியோ கான்பரன்சிங் அல்லது லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகும் மூன்றாம் வகுப்பு நான் ரியல் டைம் வேறிஏபில் பிட்ரேட் எனவே இங்கே நீங்கள் ரியல் டைம் டேட்டாவை அனுப்பத் தேவையில்லை இந்த நேரத்திற்குள் நீங்கள் டேட்டாவை மாற்ற வேண்டும் என்ற கடுமையான தாமதத் தேவை உங்களுக்கு இல்லை பஃப்ர் ஆதரிக்கிறது ஆனால் உங்களுக்கு சில QoS தேவைப்படுகிறது நீங்கள் தாமதத்திற்கு கட்டுப்பட்ட தளர்வான காலதாமதம் அல்லது சகித்துக்கொள்ளக்கூடிய பாக்கெட் இழப்பின் அளவிற்கு தளர்வான பிணைப்பு உள்ளது இதற்கு எடுத்துக்காட்டாக வீடியோ ஸ்ட்ரீமிங் அல்லது IPTV வகை சேவைகள் இருக்கலாம் பின்னர் இறுதியாக சேவையின் நான்காவது வகுப்புக்கு வருவோம் இது அவைளபில் பிட்ரேட் அல்லது பெஸ்ட் எபோர்ட் சா்விஸ் என்று நாம் அழைக்கிறோம் எனவே பெஸ்ட் எபோர்ட் என்பது இப்போது நெட்வொர்க்யில் கிடைக்கக்கூடிய பேண்ட்வித் எதுவாக இருந்தாலும் அந்த பேண்ட்வித்யை கோப்பு பரிமாற்றத்திற்கான டேட்டா மாற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் கோப்பு பரிமாற்றத்திற்கு சேவை பாராமீட்டர் தரம் குறித்து நமக்கு எந்தவொரு கடுமையான தேவையும் ஏற்படவில்லை நெட்வொர்க்கில் கிடைக்கக்கூடிய பேண்ட்வித்யை பயன்படுத்தி கோப்பு பரிமாறலாம் எனவே அந்த வகையான பரிமாற்றத்தை நாம் அவைளபில் பிட்ரேட் பரிமாற்றம் அல்லது பெஸ்ட் எபோர்ட் பரிமாற்றம் என்று அழைக்கிறோம் எனவே இது இன்டர்நெட்இன் அடிப்படை அா்கிடெக்சா் தரம் ஆகும் இந்த படம் நான் ஒரு சிஸ்கோ வெப்சைட்லிருந்து எடுத்துள்ளேன் இங்கே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த எண்ட் டு எண்ட் பைப்லைனில் பல்வேறு கட்டங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த படத்தை விளக்குவோம் பின்னர் உள்ளகங்களுக்கு ஒவ்வொரு படியாக செல்வோம் எனவே பாக்கெட்கள் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு நகர்கின்றன ஒவ்வொரு தனிப்பட்ட கட்டத்திலும் நாம் சில வடிப்பான்களைப் பயன்படுத்துகிறோம் வடிப்பான்கள் என்றால் நாம் உண்மையில் இந்த பாக்கெடின் தன்மைகளை ஆராய்ந்து எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன்ஸ் முன்னோக்கு அடிப்படையில் சேவையின் தரத்தை உறுதிப்படுத்த சில வகையான திருத்த அளவீடுகளை செய்கிறோம் எனவே முதல் விஷயம் அட்மிஷன்கன்ட்ரொல் எனவே அதைப் பற்றி நாம் விவாதித்த தெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் சேவையின் தரத்தை உறுதிப்படுத்த நெட்வொர்க்லிருந்து நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால் நெட்வொர்க் எடுக்க முடியுமா அல்லது ஏற்கனவே உள்ள ஃபலொஸ்களை சேவையின் தரத்தை மீறாமல் நெட்வொர்க்ஆல் அதிக ஃபலொஸ்களை ஏற்க முடியுமா என்பதைக் கண்டுபிடிப்பது இப்போது அட்மிஷன்கன்ட்ரொல் மாடுலே என்று அழைக்கப்படும் முதல் பகுதி நம்மிடம் உள்ளது எனவே இந்த அட்மிஷன்கன்ட்ரொல் மாடுலே என்ன செய்கிறது நெட்வொர்கிள் இந்த புதிய ப்லொவை நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் கூட அந்த குறிப்பிட்ட வகையான ப்லொவிற்கான சேவைத் தேவையின் தரம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட நெட்வொர்கிள் ஒரு புதிய ப்லொவை இது ஒப்புக்கொள்கிறது எனவே இந்தத் தேவையை நாம் சேவை நிலை ஒப்பந்தம் அல்லது SLA என்று அழைக்கிறோம் எனவே இந்த சொற்களஞ்சியங்கள் அனைத்தையும் பின்னர் முழு அமைப்பின் பின்புற பார்வையின் பரந்த கண்ணோட்டத்தை விரிவாக விவாதிப்போம் எனவே உங்களுக்குத் தெரிந்த சேவை நிலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட ப்லொவிற்கு எதிர்பார்க்கப்படும் QoS நிலை என்ன உங்கள் நெட்வொர்கில் இந்த ப்லொவிள் நுழையும்போதெல்லாம்அந்த நேரத்தில் நீங்கள் அதை மதிப்பிட முயற்சிக்கிறீர்கள் நெட்வொர்கில் இந்த ப்லொவிற்கு உள்ளிடுகிறீர்களானால் அதே நெட்வொர்க்கில் தற்போதுள்ள அனைத்து ப்லொவிற்கும் இந்த புதிய ப்லொவிற்கும் சேவையின் தரத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியுமா இல்லையா நீங்கள் அதைச் செய்ய முடிந்தால் அந்த புதிய ப்லொவில் நீங்கள் பாக்கெட்களை மாற்ற அனுமதிக்கிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் அந்த ப்லொவை தடுக்கிறீர்கள் எனவே அந்த குறிப்பிட்ட தொகுதி அட்மிஷன் ஆஃப் கன்றோல் என அழைக்கப்படுகிறது அட்மிஷன் ஆஃப் கன்றோல் முடிந்த பிறகு அடுத்த கட்டம் கிளாசிசிபிகேஷன் மற்றும் மார்க்கிங் ஆகும் எனவே இந்த கிளாசிசிபிகேஷன் மாடல் என்ன செய்கிறது கிளாசிசிபிகேஷன் மாடுல் அடிப்படையில் அங்குள்ள பாக்கெட் வகைகளை அடையாளம் காட்டுகிறது எனவே நீங்கள் விவாதித்தபடி 4 வெவ்வேறு வகையான அப்ளிகேஷன்ஸ்கள் உள்ளன அவை வெவ்வேறு நெட்வொர்க் சூழலில் பரந்த தொகுதி சேவை வகைகளின் தரம் குறித்து நீங்கள் இன்னும் சிறுமணி வரையறைகளைக் கொண்டிருக்கலாம் எனவே அந்த 4 வகையான சேவையும் கருத்தில் கொண்டு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பிட்ரேட் அல்லது நிலையான பிட்ரேட் ரியல் டைம் வேறிஏபில் பிட்ரேட்டில் ரியல் டைம் நான் வேறிஏபில் பிட்ரேட் மற்றும் சிறந்த முயற்சி அவைலபில் பிட்ரேடில் கிடைக்கின்றன எந்த பாக்கெட்க்கு நிலையான பிட்ரேட்தேவை என்று குறிப்பிட்டு நீங்கள் அதை வகைப்படுத்துகிறிர்கள் எந்த பாக்கெட்க்கு ரியல் டைம் நான் வேறிஏபில் பிட்ரேட் தேவைப்படுகிறது எந்த பாக்கெட்க்கு ரியல் டைம் வேறிஏபில் பிட்ரேட் தேவைப்படுகிறது மற்றும் எந்த பாக்கெட்க்கு இந்த அவைளப்பிலே பிட் ரேட் தேவைப்படுகிறது என்று வகைப்படுத்துகிறிர்கள் எனவே அடிப்படையில் எந்த குறிப்பிட்ட பிட்ரேட்களும் தேவையில்லை எனவே வகைப்படுத்தலின் அடிப்படையில் நீல பாக்கெட் சிவப்பு பாக்கெட் பச்சை பாக்கெட் அல்லது மஞ்சள் பாக்கெட் என்று நீங்கள் பாக்கெட்யை குறிக்கிறீர்கள் அதுபோன்ற அடுத்த வடிப்பானுக்கு அடுத்த நிலை வடிப்பான்களுக்குச் செல்லலாம் இப்போது இந்த வடிப்பான்கள் அனைத்தும் 3 அடுக்கு சாதனங்களாக செயல்படுத்தப்படுகின்றன அதாவது உள்ளே ரவுட்டர் எனவே ரவுட்டர்க்குள் நாம் தற்போது பேசும் இந்த தனிப்பட்ட வடிப்பான்கள் அனைத்தையும் செயல்படுத்துகிறோம் மூன்றாவது வடிப்பான் டிராஃபிக் பாலிஸிஸ் மற்றும் மார்க் டவுன் ஆகும் எனவே டிராஃபிக் பாலிஸிஸ் எதைப் பார்க்கிறது டிராஃபிக் பாலிஸிஸ் என்பது குறிப்பிட்ட வகையான ஃபலொஸ் அல்லது ஃபலொஸ்களில் சில வகையான பாக்கெட் ஆகியவை சேவைத் தேவையின் தரத்தை கணிசமாக மீறுகிறதா இல்லையா என்பதைப் பார்க்கிறது இது சேவைத் தேவையின் தரத்தை மீறுகிறது என்றால் நீங்கள் அந்த பாக்கெட்களை கைவிடுகிறீர்கள் எனவே யோசனை என்னவென்றால் தாமதத்தின் தேவைக்கான முடிவு 10 மில்லி விநாடி என்று உங்களுக்குத் தெரிந்தால் ஒரு எடுத்துக்காட்டாக படத்தின் உதவியுடன் அதை விளக்குகிறேன்உங்களின் எண்ட் டு எண்ட் தாமதத்திற்கான தேவை 10 மில்லி விநாடிகள் என்று சொல்லலாம் எனவே உங்களிடம் ஒரு ஹோஸ்ட் ஒரு சோர்ஸ் ஹோஸ்ட் உள்ளது பின்னர் ஒரு இடைநிலை ரவுட்டர்க்கு வருகிறோம் பின்னர் இந்த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் உள்ளது இடையில் உங்களுக்கு 2 வெவ்வேறு நெட்வொர்க்குகள் மூலம் ஒரு இடைநிலை நெட்வொர்க் இணைக்கப்பட்டதாகக் கூறப்படுகின்றன எனவே இந்த நெட்வொர்க்கில் இப்போது எண்ட் டு எண்ட் தாமதத்தின் தேவை 10 மில்லி விநாடிகள் என்று கூறுங்கள் எனவே என்னுடைய எண்ட் டு எண்ட் தாமதத்தின் தேவை 10 மில்லி விநாடி ஆகும் இப்போது ஒரு முறை மேலே செல்லுங்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்யை அனுப்புகிறீர்கள் என்று கூறுகிறீர்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்யை சோர்ஸ்லிருந்து அனுப்புகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் இந்த பாக்கெட் இந்த ரவுட்டர்க்கு வந்தவுடன் இந்த ரவுட்டர் பாக்கெட் ஏற்கனவே 9 மில்லி விநாடி தாமதத்தை அனுபவித்திருப்பதைக் கண்டுபிடிக்கும் பாக்கெட்s ஏற்கனவே 9 மில்லி விநாடி தாமதத்தை அனுபவித்திருந்தால் இந்த ரவுட்டர் 1 மில்லி விநாடிக்குள் இந்த பாக்கெட்யை டெஸ்டினேஷன்க்கு மாற்றுவது சாத்தியமில்லை என்பது உறுதி எனவே பாக்கெட் ஏற்கனவே 9 மில்லி விநாடி தாமதத்தை சந்தித்திருந்தால் 10 மில்லி விநாடிகளுக்குள் நீங்கள் அதை இலக்குக்கு அனுப்ப வேண்டும் அதாவது ஒரு மில்லி விநாடிக்குள் உங்களிடம் மீதமுள்ள ஒரு மில்லி விநாடி மட்டுமே உள்ளது அதற்குள் இந்த ரவுட்டர்லிருந்து இறுதி டெஸ்டினேஷன்க்கு பாக்கெட் அனுப்பட வேண்டும் அது முற்றிலும் சாத்தியமற்றது என்று ரவுட்டர்க்கு தெரியும் அப்படியானால் ரவுட்டர் என்ன செய்கிறது ரவுட்டர் இந்த பாக்கெட்யை கைவிடுகிறது ரவுட்டர் ஏன் இந்த பாக்கெட்s கைவிடுகிறது காரணம் இந்த குறிப்பிட்ட பாக்கெட்க்கான சேவையின் தரத்தை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சேவையின் தரத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் அந்த பாக்கெட்யை இணைப்பிற்கு அனுப்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனென்றால் அது குறிப்பிட்ட பேண்ட்வித் எடுத்துக்கொண்டு இணைப்பை மீண்டும் அடைத்து அது இறுதி இலக்கை எட்டும் அப்ளிகேஷன்ஸ் மீண்டும் அந்த பாக்கெட்யை செயலாக்க வேண்டும் எனவே இந்த முழு செயல்முறையுடனும் தொடர்புடைய செயல்பாடுகள் தேவையற்றதாக உள்ளன எனவே சில குறிப்பிட்ட போக்குவரத்து தொகுதிகளின் சில குறிப்பிட்ட பாக்கெட்டுகளுக்கானs சேவைத் தேவையின் தரத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியுமா என்று ஒரு இடைநிலை படியில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் உடனடியாக அந்த பாக்கெட்டுகளை கைவிடுகிறீர்கள் கொள்கைகள் மற்றும் பாலீசிங் அண்ட் மார்க்டௌன் என அழைக்கப்படும் நிலைகளுக்கு மீண்டும் வருகிறீர்கள் உங்கள் பாக்கெட்டுகள் உள்ளீட்டு இணைப்பிற்கு வருவதாகவும் உங்களிடம் பல சேவை வரிசைகள் இருப்பதாகவும் சொல்கிறீர்கள் எனவே இது ஒரு சிவப்பு வரிசை என்று சொல்லுங்கள் நமக்கு ஒரு நீல வரிசை உள்ளது மற்றும் நமக்கு ஒரு மஞ்சள் வரிசை உள்ளது இப்போது இந்த 3 வரிசைகள் 3 வெவ்வேறு முன்னுரிமை நிலைகளைக் கொண்டுள்ளன எனவே சிவப்பு வரிசைக்கு 1 வது முன்னுரிமை உள்ளது நீல வரிசைக்கு 2 வது முன்னுரிமை உள்ளது மற்றும் மஞ்சள் வரிசைக்கு 3 வது முன்னுரிமை உள்ளது எனவே முன்னுரிமை 1 என்றால் அது மிக உயர்ந்த முன்னுரிமை மற்றும் முன்னுரிமை 3 என்றால் அது மிகக் குறைந்த முன்னுரிமை என்று பொருள் இப்போது திட்டமிடல் இந்த வழியில் செயல்படுகிறது நீங்கள் ஒரு சிவப்பு பாக்கெட்டை பெறுகிறீர்களானால் இந்த சிவப்பு பாக்கெட்டை நீங்கள் சிவப்பு வரிசையில் வைக்கிறீர்கள் எனவே சிவப்பு பாக்கெட் என்றால் இது ஒரு வாய்ஸ் பாக்கெட் என்று கூறலாம் எனவே சிவப்பு என்றால் குரல் என்று கூறலாம் குரலுக்கு அதிக முன்னுரிமை உள்ளது ஏனெனில் ஐிட்டர் மற்றும் பேண்ட்வித்யில் இது மிகவும் கண்டிப்பான தேவை என்பதைக் கண்டோம் எனவே சிவப்பு என்றால் குரல் என்று சொல்லுங்கள் எனவே நீங்கள் ஒரு வாய்ஸ் பாக்கெட் பெறும்போதெல்லாம் அதை சிவப்பு வரிசையில் வைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நீல நிற பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் இந்த நீல பாக்கெட் இது ஒரு வீடியோ பாக்கெட் என்று கருதப்படும் போக்குவரத்தின் இரண்டாம் வகையாக கருதி அதை நீல வரிசையில் வைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு மஞ்சள் பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் மஞ்சள் பாக்கெட் என்பது டேட்டா என்பதால் நாம் ஏற்கனவே பார்த்தபடி மிகக் குறைந்த முன்னுரிமை என்று கூறலாம் எனவே நீங்கள் ஒரு மஞ்சள் பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் மஞ்சள் வரிசையில் வைக்கிறீர்கள் இப்போது இங்கே நாம் கடைசியாக சர்வர் வைத்திருக்கிறோம் அது இந்த தனிப்பட்ட 3 வரிசைகளை ஒரு ரவுண்ட் ராபின் பாணியில் பரிமாறும் மற்றும் அங்கு நீங்கள் இந்த பிரியரிட்டி கியூவிங் பொறிமுறையைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே பிரியரிட்டி கியூவிங் பொறிமுறையானது உங்களிடம் சிவப்பு வரிசையில் சில பாக்கெட்டுகள் இருந்தால் முதலில் அந்த பாக்கெட்டுகளை மாற்றுவதற்கு கூறுகிறது எனவே இது முதல் பரிமாற்றமாகும் சிவப்பு வரிசை காலியாக இருந்தால் பிறகு நீங்கள் நீல வரிசைக்குச் சென்று இரண்டாவது முன்னுரிமையைத் தவிர மற்ற பாக்கெட்களை மாற்றவும் சிவப்பு வரிசை மற்றும் நீல வரிசைகள் இரண்டுமே காலியாக இருந்தால் மஞ்சள் வரிசையில் இருந்து பாக்கெட்டுகளை மாற்றவும் எனவே இது குறைந்தபட்ச முன்னுரிமை எனவே அந்த வழியில் நீங்கள் இணைப்பில் இருக்கும் குரல் கடத்தல்களுக்கு அதிக முன்னுரிமை கிடைக்கிறது அவை முதலில் பரவுகின்றன என்பதை உறுதி செய்கிறீர்கள் எனவே அவை கடுமையான QoS தாமதத் தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றன எனவே இது வெவ்வேறு வகையான திட்டமிடல் பொறிமுறையின் ஒரு எடுத்துக்காட்டு இது பயன்படுத்தப்பட்ட அல்லது நெட்வொர்கில் செயல்படுத்தப்படும் ஒரே திட்டமிடல் வழிமுறை அல்ல எனவே இது ஒரு வகையான திட்டமிடல் பொறிமுறையாகும் இது பிரியாரிட்டி கியூவிங் என அழைக்கப்படுகிறது கஸ்டம் கியூவிங் வெயிட்டெட் ஃபோ் கியூவிங் ஃபோ் வெயிட்டெட் ஃபோ் கியூவிங் மற்றும் பல வகையான வரிசை முறை உள்ளது எனவே அதை விவரமாக பின்னர் விவாதிப்போம் எனவே திட்டமிடல் என்பது பாக்கெட்களை அவற்றின் வெவ்வேறு QoS தேவைகளின் அடிப்படையில் அவைகளின் வெவ்வேறு ஓட்ட வரிசைகளின் அடிப்படையில் வெவ்வேறு அப்ளிகேஷன் வரிசைகளில் திட்டமிடுவதாகும் அடுத்த படியை நாம் டிராபிக் ஷேப்பிங் என்று நாம் அழைக்கிறோம் எனவே டிராபிக் ஷேப்பிங் அடிப்படையில் ஒரு இணைப்பில் நீங்கள் பாக்கெட்டுகளைப் பெறுகிறீர்கள் என்று கூறப்படுகிறது எனவே டிராபிக் ஷேப்பிங் உண்மையில் நெட்வொர்க்கில் மென்மையான ஐிட்டர் இருப்பதை உறுதி செய்கிறது இது நெட்வொர்கில் உள்ள ஐிட்டர்களை கட்டுப்படுத்துகிறது நீங்கள் பாக்கெட்டுகளை சீரற்ற தாமதத்தில் பெறுகிறீர்கள் என்று கூறுகிறது இப்போது நீங்கள் அதை ஒரு ஷேப்பருக்கு அனுப்புகிறீர்கள் ஷேப்பர் ஒரு நிலையான விகிதத்தில் பாக்கெட்களை வெளியிடும் எனவே நீங்கள் உண்மையில் ஐிட்டர் அறிமுகப்படுத்தப்பட்ட படியே பாக்கெட்டைப் பெறுகிறீர்கள் எனவே ஷேப்பர் ஐிட்டர்யை அகற்றி வெளிச்செல்லும் வரிசையில் அனுப்பும் இதுதான் டிராபிக் ஷேப்பர் நோக்கம் எனவே வெளிச்செல்லும் இணைப்பு வழியாக போக்குவரத்தின் ஓட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் எனவே இது ஒரு வகையான டிராபிக் ரெகுலேட்டர் இறுதியாக இது ஒரு வைஃபை இணைப்புகள் என்றால் சில குறிப்பிட்ட இணைப்பு பொறிமுறையைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் வைஃபை க்கு அதற்கு சொந்தமாக QoS சேவை உள்ளது லிங்க் லேயா் சேனல் அக்சஸ் மற்றும் பலவற்றிற்கு போக்குவரத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் QoS வழங்கல் சேவை உள்ளது எனவே இந்த இணைப்பு குறிப்பிட்ட வழிமுறைகள் இறுதியாகப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த இணைப்பு குறிப்பிட்ட வழிமுறைகள் இறுதியாகப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இது பரந்த பொறிமுறையாகும் பரந்த QoS அா்கிடெக்சா் இதன் மூலம் இணையத்தில் எண்டு டு எண்டு சேவையின் தரத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த தனிப்பட்ட படிகள் அனைத்தையும் இன்னும் கொஞ்சம் விவரங்களில் பார்ப்போம் எனவே புதிய ஃபலொஸ் உட்பட தற்போதுள்ள அனைத்து ஃபலொஸ்களின் சேவையின் தரத்தையும் பூர்த்தி செய்ய முடிந்தால்தான் நெட்வொர்க்கில் புதிய ஃபலொஸ் நுழைவதை அட்மிஷன் கன்ட்ரோல் உறுதிசெய்கிறது என்பதை நாம் குறிப்பிடுவதால் அட்மிஷன் கன்ட்ரோல் இருந்து தொடங்குவோம் எனவே அட்மிஷன் கன்ட்ரோல் இந்த சூழலை நீங்கள் உண்மையில் அனுபவித்திருக்கிறீர்கள் பல முறை நீங்கள் டயல் செய்யும் போதெல்லாம் செல்லுலார் நெட்வொர்க்கில் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் இருப்பதைப் போல எல்லா லைன்களும் பிஸியாக இருப்பதால் தயவுசெய்து சிறிது நேரம் கழித்து டயல் செய்யுங்கள் என்ற குரல் கேட்கும் எனவே நீங்கள் இந்த குரலை கேட்கும் போதெல்லாம் உங்கள் அழைப்பைத் தடுக்கிறது ஏனெனில் செல்லுலார் சேவை வழங்குநருக்கு உங்கள் அழைப்பிற்கான குறைந்தபட்ச சேவையின் தரத்தை உறுதிப்படுத்த போதுமான அளவு ரிஸோா்ஸஸ் இல்லை அதனால்தான் இது உங்கள் அழைப்பைத் தடுக்கிறது மற்றும் பெரும்பாலான நீண்ட தூர அழைப்பில் எல்லா லைன்களும் பிஸியாக உள்ளன சிறிது நேரம் கழித்து டயல் செய்யுங்கள் என்ற பதில் பொதுவானது எனவே எல்லா நெட்வொர்க் வளங்களும் அவற்றின் சேவைத் தேவையின் தரத்தின் அடிப்படையில் இருக்கும் ஃபலொஸ் சேவை செய்வதில் இருந்து தடைசெய்யப்பட்டால் நெட்வொர்க் புதிய ஓட்டங்களை அனுமதிக்காது எனவே இது சேவையின் தரத்தை பராமரிப்பதற்கான முதல் கட்டமாகும் எனவே புதிய ஃபலொஸ்கள் உட்பட அனைத்து ஃபலொஸ்களும் சேவையின் தரத்தை ஆதரிக்க முடியாவிட்டால் புதிய ஃபலொஸ் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் இரண்டாவது பொறிமுறையானது கிளாசிபிகேஷன் அண்ட் மார்க்கிங் நான் குறிப்பிட்டுள்ளபடி அப்ளிகேஷன் QoS தேவைகளின் அடிப்படையில் பாக்கெட்களை வகைப்படுத்துகிறது அதன்படி பாக்கெட்களை குறிக்கவும் செய்கிறது எனவே IP விஷயத்தில் அதை வகைப்படுத்த IP ஹெட்டா் ஃபில்டு யை பயன்படுத்துகிறோம் இது IP வகை சேவை என்று அழைக்கப்படுகிறது எனவே நம்மிடம் 8 பிட் ஃபில்டு உள்ளது 8 பிட் வகை சர்வீஸ் ஃபில்டு IP ஹெட்டா் இல் உள்ளது அந்த மாதிரியான சர்வீஸ் ஃபில்டு IP ஹெட்டா் களில் உங்களிடம் 3 பிட் IP ப்ரெசிடென்ஸ் உள்ளன எனவே இந்த IP ப்ரெசிடென்ஸ் வேல்யு வெவ்வேறு வகையான போக்குவரத்தை வரையறுக்கிறது ப்ரெசிடென்ஸ் வேல்யு 0 எனில் அது ஒரு வகையான வழக்கமான பாக்கெட் என்று கூறப்படுகிறது ப்ரெசிடென்ஸ் வேல்யு 1 என்றால் அது மிக உயர்ந்த முன்னுரிமை பாக்கெட் ப்ரெசிடென்ஸ் வேல்யு 2 என்றால் அது உடனடி முன்னுரிமை பாக்கெட் இது முன்னுரிமை 3 என்றால் அது ஒரு வகையான ஃபிளாஷ் பாக்கெட் முன்னுரிமை 4 என்றால் ஃபிளாஷ் மேலெழுதும் பாக்கெட் 5 வகை சிக்கலான பாக்கெட் 6 இது இன்டர்நெட் ஒர்க் கட்டுப்பாட்டு பாக்கெட் 7 இது நெட்வொர்க் கட்டுப்பாட்டு பாக்கெட்கள் எனவே IP ப்ரெசிடென்ஸ் அடிப்படையில் இந்த 8 வெவ்வேறு வகை போக்குவரத்தை வரையறுக்கிறோம் அடுத்த 4 பிட்கள் உண்மையில் வகைகளுக்கு இடையே உள்ள முன்னுரிமையை வரையறுக்கின்றன உதாரணமாக நீங்கள் ஒரே நேரத்தில் வாய்ஸ் வீடியோ வாய்ஸ் மற்றும் ஸ்ட்ரீமிங் வீடியோவை அனுப்ப விரும்பினால் நீங்கள் இதை இந்த முக்கியமான வகையின் கீழ் பயன்படுத்தலாம் மற்றும் முக்கியமான வகையின் கீழ் நீங்கள் மீண்டும் ஒரு வாய்ஸ் அனுப்புவதற்கு முன்னுரிமை கொடுக்கலாம் வீடியோ ட்ராஃபிக்கில் வாய்ஸ்க்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது எனவே இந்த 8 பிட் IP வகை சர்வீஸ் ஹெட்டா் IP ஹெட்டா் சர்வீஸ் ஃபீல்ட் வகையாக இருக்கலாம் அவை ஒரு குறிப்பிட்ட தரமான சேவை வகைக்கு பாக்கெட்களை அடையாளம் காண அல்லது குறிக்க பயன்படுகிறது இப்போது சேவையின் தரத்திற்காக நாம் விண்ணப்பிக்கும் மூன்றாவது வடிப்பான் அது பொலிஸ் மற்றும் மார்க் டவுன் ஆகும் எனவே பாலிசிங் மற்றும் மார்க் டவுன் என்றால் ப்லொ பண்புகளை கண்காணித்து மற்றும் QoS ஓட்டத்தின் அடிப்படையில் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாகும் எனவேடிராஃபிக் பாலிஸிங்கிற்காக சேவை நிலை ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் ஒரு தொழில்நுட்ப சொல் நம்மிடம் உள்ளது என்பதை ஆரம்பத்தில் குறிப்பிடுகிறோம் எனவே ஒரு அப்ளிகேஷன் சேவையின் தரத்தை பராமரிக்க வாடிக்கையாளர் மற்றும் சேவை வழங்குநருக்கு இடையே உங்களுக்கு ஒப்பந்தம் இருப்பதாக இந்த சேவை நிலை ஒப்பந்தம் கூறுகிறது உதாரணமாக VoIP டேட்டா VoIP டேட்டா வின் குறிப்பிட்ட தரமான சேவையை நீங்கள் விரும்பினால் உங்கள் சேவை வழங்குநர்களுடன் சேவை நிலை ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஏர்டெல் நெட்வொர்க் அல்லது வோடபோன் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் சேவை வழங்குநருடன் நீங்கள் VoIP போக்குவரத்தை மாற்ற விரும்புவதாக ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அந்த VoIP போக்குவரத்திற்கு எனக்கு இந்த வகை சேவை தேவைப்படுகிறது எனவே அதற்காக நான் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு போன்றவை இருக்கவேண்டும் எனவே சேவை நிலை ஒப்பந்தம் அல்லது SLA வேண்டுமென்றால் நீங்கள் அவ்வளவு பணத்தை செலுத்த வேண்டும் இப்போது அந்த சேவை நிலை ஒப்பந்தம் அல்லது SLA நெட்வொர்க்கில் பாக்கெட்டுகள் செல்லும்போது உங்கள் பாக்கெட்டுகள் எவ்வாறு நடத்தப்படும் என்பதை தீர்மானிக்கும் சேவை நிலை ஒப்பந்தத்திற்கு ஒரு ஆர்வமான எடுத்துக்காட்டு சொல்வதென்றால் பிராட்பேண்ட்இணைப்பில் நீங்கள் சந்தா செலுத்தி சேருவது எனவே நீங்கள் பிராட்பேண்ட் இணைப்பிற்கு சந்தா செலுத்தும் போதெல்லாம் 1 மாதத்திற்கு 1 Mbps லீஸ்ட் லைன் 256 Mbps லீஸ்ட் லைன் 15 நாட்களுக்கு மற்றும் பலவகையான திட்டம்கள் இருப்பதைக் காண்பீர்கள்இந்த திட்டங்களில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் எனவே இந்த தொகுப்புகள் ஒரு வகையான சேவை நிலை ஒப்பந்தங்கள் எனவேநீங்கள் எந்த டேட்டா அனுப்பினாலும் 1 Mbps உச்ச பேண்ட்வித் அல்லது 256 Kbps உச்ச பேண்ட்வித் உங்களுக்கு வழங்க முயற்சிப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்லிங்க் போக்குவரத்து வீதத்திற்கும் டவுன்லிங்க் போக்குவரத்து வீதத்திற்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் பல நேரங்களில் பார்ப்பீர்கள் எனவே நீங்கள் 256 Kbps அப்லிங்க் வீதத்தைக் கொண்டிருக்கலாம் மற்றும் 1 Mbps டவுன்லிங்க் வீதத்தைக் கொண்டிருப்பதாக கூறலாம் இவை அனைத்தும் உங்கள் இன்டர்நெட் கனக்ஸன் பெறுவதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகுப்புபில் நீங்கள் ஸப்ஸ்கிரைபிங் செய்யும்போது சேவை வழங்குநருடன் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளும் சேவை நிலை ஒப்பந்தமாகும் இப்போது இந்த வகையான சேவை நிலை ஒப்பந்தங்கள் உண்மையில் IP பாக்கெட்களில் எம்பெட்ட்டேட் செய்யப்பட்டுள்ளது மேலும் இது ஒரு குறிப்பிட்ட ரவுட்டர்யில் சேவை நிலை ஒப்பந்தத்தை உள்ளமைப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது 10 IP SLA 11 ரீச்சபிலிட்டியை கண்காணிக்கும் மற்றும் ஒப்பந்தம் டிலே டோவ்ன் 15 டிலே அப் 15 அதாவது டவுன்லிங்கில் இது 15 மில்லி விநாடி தாமதத்தை பொறுத்துக்கொள்ள முடியும் மேலும் இது 15 மில்லி விநாடிகள் தாமதத்தை அப்லிங்கில் பொறுத்துக்கொள்ள முடியும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட ரவுட்டரில் உள்ளமைக்கப்பட்ட ஒரு சேவை நிலை ஒப்பந்தமாகும் எனவே எட்ஜ் ரவுட்டர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் சேவை வழங்குநரின் கேட்வே ரவுட்டர்களில் சேவை நிலை ஒப்பந்தத்தை இந்த வழியில் நீங்கள் கட்டமைக்க முடியும் என்பதைக் காண்பிப்பதற்காக ஒரு ரவுட்டரின் தடயத்தை நான் எடுத்துள்ளேன் எனவே நெட்வொர்க் சேவை வழங்குநர் நீங்கள் ஒரு சேவை நிலை ஒப்பந்தத்திற்குச் செல்லும் போதெல்லாம் நெட்வொர்க் சேவை வழங்குநர் உண்மையில் நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து சேவை நிலை ஒப்பந்தங்களையும் அவர்களின் அா்கிடெக்சா்களின் அடிப்படையில் மற்றும் அவர்களின் கொள்கைகள் அடிப்படையில் எழுதுகிறார் இப்போது இந்த டிராஃபிக் பாலிஸிஸ் போக்குவரத்தின் ஓட்டத்தை கண்காணித்து நீங்கள் முன்னுரிமையை குறைக்க விரும்புகிறீர்களா அல்லது பாக்கெட்டுகளை கைவிட விரும்புகிறீர்களா என்பது போன்ற சரியான நடவடிக்கைகளை எடுக்க உதவும் அடுத்ததாக நான்காவது படி டிராபிக் ஸ்கெடுய்ல்லிங் என்பது நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி வெவ்வேறு டிராபிக் பாலிஸா்ஸ்மார்க் டவுன் அடிப்படையில் ஒரு இடைமுகத்தின் வெளியீட்டு பஃப்ருகளாக போக்குவரத்தை திட்டமிடுபவர் திட்டமிடுகிறார் உதாரணமாக நான் பிரியரிட்டி கியு அடிப்படை விதிமுறைகளில் விவாதிக்க காரணம் இடைமுகத்தில் நீங்கள் பல வரிசைகளை பராமரிக்கிறீர்கள் திட்டமிடல் பொறிமுறை திட்டமிடல் கொள்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல்களை சரி செய்து வழங்குகிறது எனவே ஒரு எடுத்துக்காட்டு நான் குறிப்பிடும் பிரியரிட்டி கியு எனவே ஒரு பாக்கெட்டின் வருகையை நீங்கள் பாக்கெட்டையை வகைப்படுத்தி பின்னர் அதிக பிரியரிட்டி கியு அல்லது குறைந்த பிரியரிட்டி கியுவில் வைக்கவும் நீங்கள் அதிக பிரியரிட்டி கியுவில் இருந்தால் குறைந்த பிரியரிட்டி கியுவில் உள்ள ஒரு வாடிக்கையாளருடன் ஒப்பிடும்போது நீங்கள் முதலில் சேவை செய்யப்படுவீர்கள் எனவே இணைப்பு அதை ஒவ்வொன்றாக உட்படுத்தி வெளிச்செல்லும் இணைப்பில் ஒரு பாக்கெட் அனுப்பும் எனவே அந்த வகையில் நீங்கள் சில வகை போக்குவரத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறீர்கள் இது மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது சிறந்த சேவையின் தரத்தை அனுபவிக்கும் இறுதியாக டிராபிக் ஷேப்பிங் என்று குறிப்பிடுகிறீர்கள் உள்வரும் போக்குவரத்து விகிதங்களைப் பொருட்படுத்தாமல் டிராபிக் ஷேப்பிங் வெளிச்செல்லும் போக்குவரத்து வீதத்தைக் கட்டுப்படுத்துகிறது எனவே உங்கள் வெளிச்செல்லும் போக்குவரத்து வீதம் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் எப்போதும் கட்டுப்படுத்துகிறீர்கள் எனவே இது இன்டர்பேஸ் பஃப்பர் நிலையான பிட்ரேட் வீத வெளியீட்டைக் கொண்டுள்ளது அல்லது அப்ளிகேஷன் தேவையின் அடிப்படையில் சில தாமதம் அல்லது சில ஐிட்டர்களை நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவேடிராபிக் ஷேப்பிங்ற்கு எடுத்துக்காட்டு இங்கே உள்ளது எனவே நீங்கள் உள்ளீட்டில் ஒழுங்கற்ற போக்குவரத்தை கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் வெளியீட்டில் நீங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட போக்குவரத்தைப் பெறுகிறீர்கள் இது நெட்வொர்கில் உள்ள ஐிட்டரை குறைப்பதை நீங்கள் நேரடியாகக் காணலாம் எனவே வெளியீட்டு போக்குவரத்து ஒரு நிலையான பாக்கெட் வீதத்தைக் கொண்டுள்ளது எனவே இது நெட்வொர்கில் உள்ள ஐிட்டரை குறைக்கிறது இப்போது இவை 2 இங்கே உள்ளன இந்த 2 வெவ்வேறு சொற்கள் டிராஃபிக் பாலிஸிஸ் மற்றும் டிராபிக் ஷேப்பிங் எனவே டிராஃபிக் பாலிஸிஸ்ற்கும் டிராபிக் ஷேப்பிங்ற்கும் உள்ள வித்தியாசத்தைப் பார்ப்போம் எனவே டிராஃபிக் பாலிஸிஸ் சில ஃபலொஸ் அல்லது சில பாக்கெட்டுகள் QoS சேவை தேவைகளை மீறுகிறதா இல்லையா என்று தெரிந்துகொள்ள முயற்சிக்கிறது எனவே நீங்கள் இந்த விகிதத்தில் போக்குவரத்தைப் பெறுகிறீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் போக்குவரத்து வீதமே இந்த புள்ளியிடப்பட்ட கோடு அந்த விஷயத்தில் நீங்கள் அந்த பாக்கெட்களை கைவிடுகிறீர்கள் எனவே இது உங்கள் டிராஃபிக் பாலிஸிஸ் எனவே நீங்கள் பாக்கெட்டை கைவிடுகிற தேவையை யாராவது மீறினால் ஏதாவது தேவையை மீறுகிறதா என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் டிராபிக் ஷேப்பரை பொறுத்தவரையில் இது உண்மையில் இந்த ஒழுங்கற்ற போக்குவரத்தைக் கொண்டுள்ளது மேலும் இது போக்குவரத்தை மேலும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்த போக்குவரத்து விகிதத்தில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறீர்கள் எனவே டிராஃபிக் பாலிஸிஸ் டிராபிக் ஷேப்பிங்ற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் எனவே நெட்வொர்க்கில் நமக்கு இரண்டும் தேவை ஏனென்றால் டிராபிக் ஷேப்பிங் எப்போதும் உங்களுக்கு மென்மையான விகிதத்தை வழங்க முடியாது நீங்கள் எதிர்பார்க்கும் விகிதத்தை விட சராசரி விகிதம் அதிகமாக இருந்தால் அந்த நேரத்தில் டிராபிக் ஷேப்பிங் நேரடியாக இயங்காது சேவை தேவைகளின் தரத்தை மீறும் சேவை நிலை ஒப்பந்தத்தை மீறும் பாக்கெட்களை கைவிட நீங்கள் டிராபிக் பாலிஸா்ஸ் பயன்படுத்த வேண்டும் உங்கள் சராசரி வீதம் அல்லது உங்கள் சராசரி போக்குவரத்து வீதம் நீங்கள் எதிர்பார்த்த வரம்பை விடக் குறைவாக இருக்கும் மீதமுள்ள பாக்கெட்களின் வெளியீட்டு வீதத்தைக் கட்டுப்படுத்த டிராபிக் ஷேப்பர்களை பயன்படுத்தலாம் எனவே டிராபிக் ஷேப்பிங் டிராஃபிக் பாலிஸிஸ்கும் இடையிலான இந்த வித்தியாசத்தை நினைவில் கொள்க எனவே இது அடிப்படை QoS அா்கிடெக்சரைய் பற்றிய ஒரு வகையான கண்ணோட்டத்தை உங்களுக்கு வழங்குகிறது மேலும் அடுத்த வகுப்பில் QoS கண்ணோட்டம் டிராபிக் ஷேப்பிங் டிராஃபிக் பாலிஸிஸ் மற்றும் டிராபிக் ஸ்செடுலிங் ஆகியமிக முக்கியமான இந்த 3 கூறுகளுக்குள் நாம் இன்னும் ஆழமாக செல்வோம் எனவே சேவையின் தரத்திற்கு நாம் பயன்படுத்தும் இந்த தனிப்பட்ட வடிப்பான்களின் விவரங்களை நாம் ஆராய்வோம் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி